அனைவருக்கும் வணக்கம் டிசாஸ்டெர் ரெகவரி அண்ட் பில்ட் பாக் பெட்டர் விரிவுரைத் தொடருக்கு உங்களை வரவேர்கிரேன் எனது பெயர் ராம் சதீஷ் நான் கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடல் துறை உதவி பேராசிரியர் ஐ டி ரூர்க்கி இன்று நான் நகரங்கள் மற்றும் காலநிலை மாற்றம் தழுவல் மற்றும் தணிப்பு பற்றி பேசப் போகிறேன் காலநிலை மாற்ற புரிதலின் அடிப்படைகள் பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் மேலும் பல்வேறு நகரங்கள் அதை எவ்வாறு சமாளிக்க முடியும் என்பதையும் தழுவல் மற்றும் தணிப்புக்கான எந்த வகையான உத்திகள் உருவாக்கப்படுகின்றன என்பதையும் நான் பேசுவேன் இந்த அணுகுமுறைகள் அனைத்தையும் பற்றி எங்களுக்கு ஒரு முக்கியமான புரிதல் இருக்கும் காலநிலை மாற்றம் பற்றி நாம் கூறும்போது காலநிலை என்றால் என்ன வானிலை என்ன என்பது பற்றிய அடிப்படை புரிதலுடன் எங்கள் விவாதத்தைத் தொடங்குவோம் காலநிலை என்பது நாம் எதிர்பார்ப்பது என்றும் வானிலை தான் நமக்குக் கிடைக்கும் என்றும் மார்க் ட்வைன் கூறினார் உதாரணமாக நீங்கள் மிசிசிப்பிக்கு செல்கிறீர்கள் அல்லது நீங்கள் ஸ்காண்டிநேவிய நாடுகளுக்கு அல்லது ஆர்க்டிக் வட்ட பகுதிகளுக்கு செல்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் எந்த வகையான காலநிலையை எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை இது உங்களுக்குத் தெரிவிக்கும் எனவே நீங்கள் எந்த வகையான ஆடைகளை வாங்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கலாம் கடுமையான வாழ்க்கை நிலைமைகளுக்கு நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும் நீங்கள் 20 முதல் 30 டிகிரி வரை சமாளிக்க வேண்டியிருக்கும் அந்த வகையில் ஒரு பிராந்திய அளவிலான புரிதல் உங்களுக்கு சில தயாரிப்புகளைத் தரும் ஒரு வானிலையில் ஒவ்வொரு நாளும் என்ன ஆடைகளை அணிய வேண்டும் என்பதை தீர்மானிக்க இது உங்களுக்கு உதவுகிறது நாளை மழை பெய்யுமா இன்று சூரிய ஒளி கிடைக்கப் போகிறதா இன்று இது ஒரு வெயில் நாளா எனவே அதன்படி நீங்கள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் ஒரு கட்டுமானத் துறையில் கூட திட்டமிடலாம் ஏனென்றால் பகல் விளக்கு ஒரு முக்கிய அம்சமாகும் எனவே வானிலை முன்னறிவிப்பு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது 2 கிலோமீட்டர் X 2 கிலோமீட்டர் செயற்கைக்கோள் படங்கள் கூட வானிலை என்னவாக இருக்கும் என்பதற்கு குறைந்தபட்சம் அருகிலுள்ள நிலையை உங்களுக்கு வழங்குகிறது காலநிலை உண்மையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சராசரி வானிலை நிலையை குறிக்கிறது மேலும் இது பல ஆண்டுகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது எனவே எடுத்துக்காட்டாக மினசோட்டாவில் ஒரு காலநிலை குளிர்காலத்தில் பனி மற்றும் ஹொனலுலுவில் காலநிலை ஹவாய் ஆண்டு முழுவதும் வெப்பமாகவும் ஈரப்பதமாகவும் இருக்கும் இதன் பொருள் இது பல ஆண்டுகளாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது அப்போதுதான் ஒரு நகரம் அல்லது ஒரு பிராந்தியத்தில் எந்த வகையான காலநிலை உள்ளது என்பதைப் பற்றி பேச முடிகிறது மீண்டும் வெவ்வேறு காலநிலை மண்டலங்களைப் பற்றி பேசுகிறோம் உலகளவில் அவை எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன வெப்பமண்டல காலநிலை மற்றும் மிதமான தட்பவெப்பநிலைகளைப் பார்ப்போம் காலநிலை அளவில் வேறுபாடு உள்ளது உதாரணமாக மிட்வெஸ்ட் அல்லது ஹவாய் போன்ற பகுதியில் உள்ள காலநிலை பிராந்திய காலநிலை என்று அழைக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட மண்டலம் அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதி மற்றும் அதன் புவியியல் பகுதி பற்றி நாம் பேசும்போது அது பிராந்திய காலநிலையைக் குறிக்கிறது அதேசமயம் உலகெங்கிலும் உள்ள சராசரி காலநிலை உலகளாவிய காலநிலை என்று அழைக்கப்படுகிறது உலகெங்கிலும் உள்ள உலகளாவிய காலநிலையின் ஒரு டிகிரி உயர்வு பற்றி இங்கே பேசுகிறோம் எனவே உலகளாவிய காலநிலை பற்றி நாங்கள் பேசுகிறோம் காலநிலை மாற்றத்தைப் புரிந்துகொள்வதற்கு முன்பு இந்த சொற்கள் நீங்கள் புரிந்து கொள்ள மிகவும் முக்கியம் என்று நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நாம் டிவி செய்தி சேனல்களை மாற்றும்போது கடைசி 3 முதல் 4 நிமிடங்கள் வரை வானிலை நிருபர் வந்து உங்கள் பிராந்தியத்தை அல்லது நாட்டில் வானிலை முன்னறிவிப்பு என்ன அது எப்படி இருக்கப் போகிறது என்பதை விளக்குகிறது எந்த வகையான புயல் நிகழ்வுகள் இப்பகுதியின் எந்த பகுதியில் எதிர்கொள்ளப் போகின்றன இதனால் சமூகங்கள் தங்களைத் தயார்படுத்திக் கொள்ள ஒரு எச்சரிக்கை சூழ்நிலையை இது வழங்கும் இப்போது பருவங்களைப் பற்றி புரிந்துகொள்ளலாம் முன்னதாக எங்கள் பெரிய தாத்தாவின் காலத்திலோ அல்லது எங்கள் தந்தையின் காலத்திலோ ஒரு நல்ல பன்முகத்தன்மையைக் காண முடிந்தது எங்கள் தலைமுறையில் கூட நாம் அனைவரும் குழந்தைகளாக இருந்தபோது பருவங்களில் ஒரு நல்ல வித்தியாசத்தை காண முடிந்தது அதன் நிலப்பரப்பின் அடிப்படையில் அதன் தாவரங்களின் அடிப்படையில் அதன் விலங்கினங்களின் அடிப்படையில் இயற்கையின் அடிப்படையில் ஸ்காண்டிநேவிய நாடுகளில் அவர்கள் சில இடங்களில் 6 பருவங்கள் என்று அழைக்கிறார்கள் இடைக்காலத்தில் குளிர்கால சூழ்நிலைகள் காரணமாக 8 பருவங்களைப் பற்றி பேசுகிறார்கள் எனவே பனி மற்றும் பனி நிலைமைகளை நாம் எவ்வாறு அனுபவிக்க முடியும் முழு புவியியல் அமைப்பிலும் அவை ஒரு இயற்கையிலிருந்து மற்றொன்றுக்கு எவ்வாறு மாறுகின்றன என்பதை பனி நேரத்திலிருந்து நாம் அறிவோம் ஆனால் சமீப காலங்களில் இந்த மாறுபாடு படிப்படியாக குறைந்து வருவதை நம்மில் எத்தனை பேர் கண்டிருக்கிறோம் உண்மையில் ஸ்காண்டிநேவியா மற்றும் சுவீடன் போன்ற ஒரு நாட்டைப் பற்றி நாங்கள் பேசினால் நீங்கள் வடக்கே சென்றால் ஒரு வருடத்தில் சுமார் 8 மாதங்கள் பனி மூடியிருக்கும் ஆனால் இப்போது அது படிப்படியாக ஒரு வருடத்தில் 6 மாதங்களுக்கு வந்துள்ளது எனவே எதிர்காலத்தில் இது ஒரு வருடத்தில் 4 மாதங்கள் வரை வரக்கூடும் அதாவது பருவ காலம் அல்லது பருவ மாறுபாடுகள் நுட்பமான மாற்றங்களைக் கொண்டுள்ளன இதேபோல் இது ஒரு கார்ட்டூன் என்பதை விளக்குகிறது இது வசந்த காலமும் கோடைகாலமும் ஒரே மாதிரியாக இருக்கிறது அதே வழியில் வீழ்ச்சி மற்றும் குளிர்காலம் உங்களுக்குத் தெரிந்ததைப் போலவே இருக்கும் மாற்றத்தைப் பற்றி பேசும்போது உலகளாவிய வெப்பநிலை 1 டிகிரி அதிகரித்துள்ளது என்பதை இன்று நாம் கவனிக்கிறோம் முன்னதாக முழு கிரகத்தின் வரலாற்றையும் பார்த்தால் அது பனியால் குறிப்பிடப்பட்டது பூமி ஒரு பனிப்பந்து போல இருந்தது 20000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பனி யுகத்தைப் பற்றி படித்தோம் முழு விஷயமும் அரை மைல் ஆழத்தில் இருந்தது இன்று நீங்கள் பார்த்தால் பனி மூட்டம் மற்றும் ஏற்கனவே உள்ளவை படிப்படியாக குறைந்து வருவதை நாங்கள் காணவில்லை நீங்கள் இமயமலையின் நிலைமைகள் பனிப்பாறை வடிவங்களை எடுத்துக்கொள்கிறீர்கள் ஆர்க்டிக் வட்டத்தின் நிலைமைகளையும் பனி எவ்வாறு உருகும் என்பதையும் எடுத்துக்கொள்கிறீர்கள் இன்றைய தலைமுறையில் நாங்கள் இப்போது இங்கே இருக்கிறோம் ஆனால் இங்கே நாம் உலக வெப்பநிலையின் மைனஸ் 2 டிகிரி மற்றும் சராசரியாக 1 முதல் 1 டிகிரி மாற்றம் பற்றி பேசுகிறோம் இது தாக்கம் இப்போது நாங்கள் இங்கே இருக்கிறோம் இது 1 ஆக அதிகரித்தால் இது என்னவாகும் அது 2 ஆக அதிகரித்தால் அதன் தாக்கம் என்ன என்று சொல்லலாம் எனவே பனிப்பாறைகள் இருக்காது தாவரங்கள் இல்லை துருவங்கள் இல்லை எனவே எல்லாவற்றிலும் மிகப் பெரிய மாற்றம் இருக்கும் இது 1 டிகிரி வெப்பநிலை பற்றிய புரிதல் மற்றும் அது நமது உலகளாவிய சூழலில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே கடந்த பனி யுகத்தின் குளிரான பகுதியில் இதுதான் நடந்தது பூமியின் சராசரி வெப்பநிலை 4 5 டிகிரி செல்சியஸ் 20 ஆம் நூற்றாண்டின் விதிமுறைக்குக் கீழே இது ஒரு பனி யுக அலகுக்கு 4 5 டிகிரி வித்தியாசமாக இருந்தது இந்த முழு மாற்றமும் எவ்வாறு ஏற்படுகிறது மற்றும் அதன் தாக்கம் என்ன இதைப் பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் இது ஒரு அடிப்படை புரிதலில் இருந்து ஒரு விஷயம் காலநிலை மாற்றம் மற்றும் கிரீன்ஹவுஸ் வாயு வெளியேற்றத்தின் சில அடிப்படைகளைப் பற்றி நான் பேச வேண்டும் இப்போது நமக்கு பூமி இருக்கிறது பின்னர் வளிமண்டல பெல்ட் உள்ளது இது வளிமண்டலம் மற்றும் பெருங்கடல்கள் நிலப்பரப்புகள் மற்றும் ஆற்றலின் முக்கிய ஆதாரம் சூரியன் இது கிரீன்ஹவுஸ் வாயு இது ஒரு வளிமண்டல அடுக்கு பின்னர் முதல் விஷயம் ஆற்றல் இதிலிருந்து மாறுகிறது இது ஒரு வகையான குறுகிய அகச்சிவப்பு கதிர்வீச்சு இது மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்கிறது அது நீண்ட அகச்சிவப்பு ஆகிறது ஒரு குறுகிய மற்றும் நீண்ட அகச்சிவப்பு கதிர்வீச்சுகள் உள்ளன அவை மீண்டும் பிரதிபலிக்கின்றன இந்த செயல்பாட்டில் இது நேரடி கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்க உண்மையில் நமக்கு உதவுகிறது எனவே இந்த அடுக்குகள் உண்மையில் நம்மைப் பாதுகாக்கின்றன ஆனால் இப்போது நமது மனித தலையீடுகளுடன் இன்று நாம் வாழும் விதம் ஒரு சார்பு சமூகமாக நாம் வாழும் விதம் பூமியில் இந்த நடவடிக்கைகள் குறிப்பாக புதைபடிவ எரிபொருள் நுகர்வு அதிகரிப்பது நமது CO2 மற்றும் வெவ்வேறு வாயுக்களை எடுத்து வருகிறது வளிமண்டல நிலைமைகளை அடையும் வெவ்வேறு வாயுக்கள் உள்ளன புதைபடிவ எரிபொருட்களைப் பற்றி நாம் விவாதிக்கும்போது CO2 அல்லது கார்பன் டை ஆக்சைடு புரிந்து கொள்ளப்படுகிறது தொழில்துறை தலையீடுகளைப் பற்றி நாம் பேசும்போது எல்லா தொழில்களிலிருந்தும் வரும் புகை மற்றும் நாம் பயன்படுத்தும் மோட்டார் வாகனம் போன்ற எரிபொருள்கள் அங்கு இருந்த பல்வேறு தொழில்துறை துறைகள் ஆண்டுக்கு ஏறக்குறைய 7 ஜிகா டன் இது நாம் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடு அளவு சுமார் 2000 மில்லியன் யானைகள் ஆகும் அது என்னவென்றால் உண்மையில் இந்த கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் 30 மற்றும் 54 7 கார்பன் டை ஆக்சைடு வரை செல்கிறது பின்னர் உங்களிடம் மற்றவை உள்ளன நைட்ரஸ் ஆக்சைடு மற்றும் ஃவுளூரைனேட்டட் வாயுக்கள் மற்றும் பிற வாயுக்கள் எனவே இப்போது எவ்வளவு நேரம் இது ஆவியாகிவிடும் இது அதே அளவு CO2 ஐ விட 20 மடங்கு அதிக வெப்பத்திற்கு 12 ஆண்டுகள் ஆகும் இது பரவுவதற்கு 50 முதல் 1000 ஆண்டுகள் வரை எங்கும் எடுக்கும் மற்றும் நைட்ரஸ் ஆக்சைடு 114 ஆண்டுகள் எடுக்கும் மற்றும் அதே அளவு CO2 ஐ விட சுமார் 298 மடங்கு அதிக வெப்பத்தை வெளியிடுகிறது எனவே இது நாம் பேசும் அறிவியல் உண்மைகள் இது உண்மையில் நான்காவது மதிப்பீட்டு அறிக்கையில் காலநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச அரசு குழுவிலிருந்து இப்போது என்ன நடக்கிறது நாங்கள் வெப்பத்தைப் பெறுகிறோம் CO2 இன்னும் அதைத் தடுக்கிறது இப்போது என்ன நடக்கிறது கதிர்வீச்சுகள் வருகின்றன பின்னர் இவை வெளியேறவில்லை அது திரும்பி வருகிறது இந்த முழு பகுதியும் உங்கள் கிண்ணத்தின் மேல் ஒரு மூடியை வைத்திருப்பது போன்றது பின்னர் அது கொதிக்க ஆரம்பித்தது பின்னர் வெப்பம் உருவாகிறது இதனால்தான் கடல்கள் வெப்பமடைகின்றன ஏனென்றால் வெப்பம் மீண்டும் மீண்டும் வருகிறது இது மேலும் செல்லவில்லை இது பரவவில்லை ஏனெனில் இந்த அடுக்கு ஒரு தொப்பி போல செயல்படுகிறது கடல்களுக்கு வெப்பம் வரும்போது பெருங்கடல்கள் வெப்பமடைகின்றன அதேபோல் அது பனிப்பாறைகளுக்கு வந்து பனியை உருக்குகிறது பனி உருகுவதைப் பற்றி நாம் பேசும் தருணம் அது மீண்டும் கடல் மட்டத்திற்கு உயர்கிறது பனி மற்றும் பனி உருகுவதன் காரணமாக பூமி அதிக சக்தியை உறிஞ்சி மீண்டும் ஒரு கிரீன்ஹவுஸ் வாயு பொறி ஆற்றலாக பிரதிபலிக்கிறது இது வறட்சி காட்டுத்தீயையும் கொண்டுள்ளது மேலும் இது தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களையும் பாதிக்கிறது இது பவளப்பாறைகளையும் பாதிக்கிறது இது நீர்வாழ் அமைப்பில் மறைமுக விளைவை ஏற்படுத்தும் மேலும் இது மனித அமைப்பை பாதிக்கும் இது பெருங்கடல்களை வெப்பமயமாக்குதல் மற்றும் பனி உருகுவது ஆகியவற்றின் ஒரு பகுதியாக மட்டுமல்லாமல் செயல்படுகிறது ஆனால் இது பல அழிவுகரமான நிலைமைகளைக் கொண்டிருக்கும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கான நிலைமைகளில் மாற்றம் உள்ளது பறவைகளின் இடம்பெயர்வுகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றன ஏனெனில் இந்திய துணைக் கண்டத்திற்கு வரும் பறவைகளின் எண்ணிக்கை படிப்படியாகக் குறைந்து வருகிறது மேலும் பருவகால வடிவங்களை மாற்றுவதும் அதேதான் இங்குதான் நாம் வாழ்விட இழப்பு பற்றி பேசுகிறோம் அழிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் எனவே இது காலநிலை மாற்றம் மற்றும் கிரீன்ஹவுஸ் வாயு பொறி ஆற்றல் அமைப்புகள் பற்றிய அடிப்படை புரிதல் ஆகும் ஒரு பக்கத்தில் நாம் CO2 ஐ உந்தி அதை ஒரு கவர் அடுக்காக உருவாக்குகிறோம் முழு ஆற்றலும் இதற்குள் சிக்கியுள்ளது இது கடல்களை வெப்பமயமாக்குகிறது அது பனியை உருக்கி வருகிறது இதையொட்டி இது இயற்கை அமைப்புகள் மற்றும் மனித அமைப்புகளிலும் நேரடி மற்றும் மறைமுக விளைவுகளை அளிக்கிறது இங்குதான் நாம் காலநிலை மாற்ற கலக்கம் பற்றி பேசுகிறோம் இது இயற்கையானது என்று அவர்கள் சொன்னார்கள் இயற்கையைப் புரிந்துகொள்வது மிகவும் சிக்கலான நிகழ்வு ஏனென்றால் ஒவ்வொன்றும் மற்றொரு விஷயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன அது தனிப்பட்டதல்ல அது தனிமைப்படுத்தப்பட்ட அம்சம் அல்ல எனவே இப்போது இந்த பட்டாம்பூச்சிகள் வடக்கிலிருந்து செல்கின்றன எனவே குளிர்ந்த பிராந்தியத்தில் சில நிபந்தனைகள் இன்னும் குளிராக இல்லை அவை வெப்பமடைகின்றன இப்போது புலம்பெயர்ந்த இனங்கள் உண்மையில் நீங்கள் எப்போதாவது புலிகாட் ஏரிக்குச் சென்றால் கனடாவிலிருந்து குடிபெயர்ந்த உயிரினங்களின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது அதேபோல் ராஜஸ்தானில் புலம்பெயர்ந்த பறவைகள் குறைந்து வருகின்றன நீர்வளம் குறைந்து வருவதால் பறவைகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது விலங்குகள் மற்றும் பறவைகளின் இயக்கங்கள் மற்றும் தாவர மற்றும் விலங்கின வடிவங்களிலும் பாதிப்பு ஏற்படுகிறது யாராவது எதையாவது உட்கொள்ளவில்லை என்றால் உற்பத்தி அம்சத்திலும் உற்பத்தி தாக்கத்தை ஏற்படுத்தும் அணில் போன்ற மலை உயிரினங்கள் வெப்பத்திலிருந்து தப்பிக்க ஏறுதல் மற்றும் காலநிலையின் மாறுபட்ட வேறுபாடுகள் உயிரினங்களை வித்தியாசமாக பாதிக்கின்றன இது ஒரே வழியில் இல்லை இரண்டு பறவைகள் பாதிக்கப்படும் தற்போதுள்ள உயிரியல் தன்மை காரணமாக அவை வேறு வழியில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன மேலும் இது உறவுகளையும் மாற்றும் எனவே டார்வின் கோட்பாட்டைப் பற்றி நாம் பேசும்போது காலநிலை மாற்றம் நிகழும்போது ஒரு குறிப்பிட்ட இனத்தின் நிறமும் கூட மாறுகிறது ஒட்டகச்சிவிங்கி மற்றும் அது எவ்வாறு மாறிவிட்டது என்பதைப் பற்றி நாம் பேசும் இயல்பு உதாரணமாக நீண்ட கழுத்து ஒட்டகச்சிவிங்கி அது எவ்வாறு வெளிப்பட்டது அதாவது இவை அனைத்தும் காலநிலை மாற்றத்தின் காலத்தின் சில சான்றுகள் இன்று நாம் ஒரு இனமாகப் பார்ப்பது அசல் ஒன்றல்ல இது மோதல்களையும் ஏற்படுத்தும் அமைப்பின் ஒரு பெரிய சுழற்சி இப்படித்தான் இருக்கிறது பல விஞ்ஞானிகள் புவி வெப்பமடைதல் உண்மையானது என்று வாதிடுகின்றனர் ஆனால் சிலர் வாதிடுகின்றனர் அது உண்மையானது என்பதை நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் உங்களுக்கு வேறுபட்ட சான்றுகள் உள்ளன ஒன்று கடல் உருகும் காடு மிகவும் சூடாகிறது ஒருபுறம் காடழிப்பு நடக்கிறது ஏனென்றால் அவை விவசாய உத்திகளை மேம்படுத்துகின்றன அல்லது அவை ரியல் எஸ்டேட் முயற்சிகளுக்காகவோ அல்லது நில பயன்பாட்டு அம்சங்களுக்காகவோ செல்கின்றன காட்டை அழிக்க ஒரு போக்கு தொடங்கியது கடல்கள் நகரத்தை வளர்த்து வருகின்றன அந்த வகையில் பவளப்பாறைகளும் சேதமடைந்துள்ளன ஏனெனில் பல்வேறு தொழில்துறை மாசுபாடு நீருக்குள் நடக்கிறது அது நீர்வாழ் அமைப்பை பாதிக்கிறது விஞ்ஞானிகள் அதைப் பற்றி கவலைப்பட்டனர் சமூகங்கள் அதைப் பற்றி கவலைப்பட்டன அரசியல்வாதிகள் அதைப் பற்றி கவலைப்பட்டனர் இந்த காலநிலை மாற்றம் குறித்து இப்போது கவலை கொண்ட ஒரு பெரிய நிறுவன அமைப்பு உள்ளது ஆனால் இது மிகவும் கடுமையான விஷயம் அல்ல அது மிகவும் படிப்படியாக வருகிறது வறட்சியைப் பற்றி நாம் கூறும்போது அது நடக்கிறது என்பது இன்று மட்டுமல்ல அது பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது மேலும் ஒரு சுவாரஸ்யமான படம் காட்சியை சித்தரிக்கிறது இது டெல்லி சஃபாரி என்று அழைக்கப்படுகிறது காலநிலை மாற்றம் குறித்து விலங்குகள் தங்கள் கவலையை எவ்வாறு காட்டுகின்றன என்பதைப் பற்றி அவர்கள் பேசினர் அவர்கள் உண்மையில் தங்கள் வாழ்விடத்தின் குரலை எவ்வாறு கொடுக்க விரும்புகிறார்கள் நகர ஆக்கிரமிப்புகளுடன் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது இது மிகவும் சுவாரஸ்யமானது நீங்கள் காணக்கூடியது என்னவென்றால் காடழிப்பு போன்ற உண்மையில் நடக்கும் அனைத்து குற்றங்களையும் இது பறைசாற்றுகிறது அவை மரங்களை வெட்டுகின்றன பின்னர் விலங்குகள் கவலைப்பட்டன மேலும் அவை தலைநகரான டெல்லிக்குச் செல்லத் தொடங்குகின்றன மேலும் அவை ஒருவிதமானவை கிளர்ச்சி அந்த வகையில் இவை திரைப்படங்கள் மூலம் சில கவலைகள் மற்றும் நம் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பதை மக்கள் இப்போது அறிந்துகொண்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் இது ஒரு கட்டிடக் கலைஞர் அல்லது ஒரு பில்டரையும் பாதிக்கும் இது பாதிக்கும் ஏனெனில் கடல் உயர்கிறது மற்றும் அது சில பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் இது சந்தைகள் ரியல் எஸ்டேட் சந்தைகளையும் பாதிக்கலாம் இது நிதிச் சந்தைகளையும் பாதிக்கும் இது மனித வாழ்விடத்தை பாதிப்பது மட்டுமல்ல முழு அமைப்பும் பொருளாதார அமைப்பும் பாதிக்கப்படுகிறது சந்தை முறையும் பாதிக்கப்படுகிறது இங்குதான் நாங்கள் 2 அம்சங்களைப் பற்றி பேசுகிறோம் ஒன்று தணிப்பு மற்றொன்று தழுவல் தணிப்பு பற்றி நாம் பேசும்போது மனித வாழ்க்கை மற்றும் சொத்துக்களுக்கு காலநிலை மாற்றத்தின் நீண்டகால அபாயங்கள் மற்றும் ஆபத்துக்களை நிரந்தரமாக அகற்ற அல்லது குறைக்க எடுக்கப்பட்ட எந்தவொரு நடவடிக்கையும் இது ஆகவே காலநிலை மாற்றத்திற்கான இடை அரசு குழுவான ஐபிசிசி மூலங்களைக் குறைக்க அல்லது கிரீன்ஹவுஸ் வாயுக்களின் மடுவை மேம்படுத்துவதற்கான ஒரு மானுடவியல் தலையீடாக தணிப்பதை வரையறுக்கிறது நாங்கள் இப்போது பல்வேறு கட்டமைப்புகள் பல்வேறு மாநாடுகள் பல்வேறு நிகழ்ச்சி நிரல்களைப் பற்றி பேசுகிறோம் காலநிலை மாற்ற மாநாடு மற்றும் நிகழ்ச்சி நிரல் 21 கியோட்டோ நெறிமுறைக்கான யு சி கட்டமைப்பைப் பற்றி நாங்கள் பேசுகிறோம் எனவே உலக அளவிலும் உண்மையில் செயல்படும் பல உத்திகள் உள்ளன காலநிலை தழுவல் இது ஒரு காலநிலை மாற்றத்தை சரிசெய்வதற்கான காலநிலை மாறுபாடு மற்றும் மிதமான சாத்தியமான சேதங்களுக்கு உச்சநிலை வாய்ப்புகளைப் பயன்படுத்திக்கொள்ள அல்லது விளைவுகளைச் சமாளிப்பதற்கான திறன்களைக் குறிக்கிறது பார் நாம் ஏன் மாற்றியமைக்க வேண்டும் இப்போது காலநிலை மாற்றத்தை நிறுத்த முடியுமா எங்களால் முடியாது ஏனெனில் அது இயற்கையின் விதி இயற்கையின் சட்டத்தின்படி எல்லோரும் பிறக்கிறார்கள் எல்லோரும் இறக்க நேரிடும் ஒவ்வொரு எளிய விஷயமும் ஒரு பிறப்பைக் கொடுக்கும் அது இறந்துவிடும் ஆனால் சில தத்துவங்களில் இது மறுபிறப்பைப் பற்றியும் பேசுகிறது ஆனால் வேறு வடிவத்தில் அல்லது வேறு வழியில் நீங்கள் இறக்கவில்லை என்றால் அது இயற்கையின் சட்டத்திற்கு எதிரானது விஷயம் இறக்கவில்லை என்றால் அது இயற்கையின் சட்டத்திற்கு எதிரானது எனவே நிலையான அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரல்களின் பெயரில் நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் அந்த ஆயுளை நீடிக்க முயற்சிக்கிறோம் நாங்கள் சிறிது காலம் வாழ முயற்சிக்கிறோம் நம் பூமியை நீண்ட காலம் வாழ வைக்க முயற்சிக்கிறோம் இங்குதான் நாம் பேசுவதைப் பற்றி திறன்கள் வருகின்றன சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மற்றும் மாறிவரும் சூழ்நிலைகளை சமாளிக்க நாங்கள் காலநிலை மாற்ற தழுவல் பற்றி பேசுகிறோம் இயற்கை அல்லது மனித அமைப்புகளில் புதிய அல்லது மாறிவரும் சூழலுக்கு சரிசெய்தல் பற்றி ஐபிசிசி சொல்கிறது காலநிலை மாற்றத்திற்கான தழுவல் இது உண்மையான அல்லது எதிர்பார்க்கப்படும் காலநிலை தூண்டுதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இயற்கையான மனித அமைப்புகளில் சரிசெய்தல் அல்லது தீங்கு விளைவிக்கும் அல்லது நன்மை பயக்கும் வாய்ப்புகளை சுரண்டுவதற்கான அவற்றின் விளைவுகளை குறிக்கிறது எனவே எதிர்பார்ப்பு மற்றும் எதிர்வினை தழுவல் தனியார் மற்றும் பொது தழுவல் மற்றும் தன்னாட்சி திட்டமிடப்பட்ட தழுவல் உள்ளிட்ட பல்வேறு வகையான தழுவல்களை வேறுபடுத்தி அறியலாம் எனவே இது ஒரு வகையான பொதுவான வரையறை இது ஐபிசிசி பேசுகிறது உத்திகள் என்ன 1992 ஆம் ஆண்டில் ரியோ டி ஜெனிரோவில் காலநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் கட்டமைப்பின் மாநாடு நடைபெற்றது இது 3 நிபந்தனைகளை எடுக்கிறது இது வளிமண்டலத்தில் பசுமை இல்ல வாயு உறுதிப்படுத்தலின் இலக்கை நோக்கி வெளிப்படையாக செய்யப்பட்டுள்ளது 1980 களில் கிரீன்ஹவுஸ் வாயு உமிழ்வைப் பற்றி நாம் பேசும்போது இது பெரும்பாலும் ஒரு விஞ்ஞானியின் கவலையாகவே இருந்தது ஆனால் 90 களில் இருந்து நாம் செல்லும்போது அது சமூக அக்கறை மற்றும் அரசியல் அக்கறை நோக்கி நகர்ந்துள்ளது இன்று நாம் இன்னும் கொஞ்சம் சட்ட அக்கறை பேசும்போது முதலிட நிபந்தனை என்னவென்றால் சுற்றுச்சூழல் அமைப்புகள் இயற்கையாகவே காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப மாற்றுவதற்கு போதுமான காலத்திற்குள் அது நடக்க வேண்டும் நேர பரிமாணம் இடத்தில் வருகிறது அதனால் உணவு உற்பத்தி அச்சுறுத்தப்படுவதில்லை கடந்த 2 ஆண்டுகளில் சில இனங்கள் கோதுமையை உற்பத்தி செய்யும் எம் போன்ற ஒரு மாநிலம் கூட உற்பத்தி போதுமானதாக இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் அவை ஆஸ்திரேலியாவிலிருந்து அல்லது உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கோதுமை பெறுகின்றன இதன் பொருள் நாங்கள் உற்பத்தியைப் பொறுத்து இருக்கிறோம் தன்னிறைவான உற்பத்தி இல்லை பொருளாதார வளர்ச்சி நிலையான முறையில் தொடர வேண்டும் எனவே எல்லாம் ஒரு பொருளாதார அம்சம் பொருளாதார மேலாண்மை நிலையானதாக தொடர வேண்டும் 3 விஷயங்கள் உள்ளன ஒன்று அது இயற்கையாகவே சுற்றுச்சூழல் அமைப்பை எவ்வாறு பின்பற்ற முடியும் இரண்டாவது உணவு உற்பத்தி எனவே அதனால்தான் டென்மார்க் அவை விதை வங்கியுடன் தொடங்கின விதை விதை வங்கியில் சேமிக்க முடியும் இந்தியாவில் கூட லடாக் பகுதியில் ஒரு விதை வங்கி உள்ளது விதைகளின் இனங்களை நாம் எவ்வாறு சேமிக்க முடியும் இதனால் நெருக்கடியின் போது அதை எவ்வாறு மீண்டும் உருவாக்க முடியும் இன்று நாம் ஸ்டெம் செல்கள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறோம் எனவே இதேபோல் விதை பாதுகாப்பும் ஒரு முக்கியமானது தழுவல் உத்திகள் UNFCCC ஆவணத்தில் கட்டுரை 4 இல் உள்ள அனைத்து தரப்பினரையும் பற்றி பேசும்போது அவற்றின் தொடர்புடைய சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் கொள்கைகள் மற்றும் செயல்களில் சாத்தியமான அளவிற்கு காலநிலை மாற்றக் கருத்தாய்வுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு பொருத்தமான முறைகளைப் பயன்படுத்துங்கள் கொடுக்கப்பட்ட அரசியல் நிபந்தனையின்படி சமூக பொருளாதார சாத்தியக்கூறுகள் கொடுக்கப்பட்டால் ஒருவர் இதைக் கவனித்து சாத்தியமான அனைத்து பொருத்தமான முறைகளையும் மதிப்பீடு செய்ய வேண்டும் பொருளாதாரம் பொது சுகாதாரம் மற்றும் திட்டங்களின் சுற்றுச்சூழலின் தரம் அல்லது காலநிலை மாற்றத்தை மாற்றியமைப்பதில் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் ஆகியவற்றின் மீதான பாதகமான விளைவுகளை குறைக்கும் நோக்கில் தாக்க மதிப்பீடுகளை வகுத்து தேசிய அளவில் தீர்மானிக்கவும் எல்லா கட்சிகளும் தங்களது அனைத்து திறன்களுக்கும் சாத்தியக்கூறுகளுக்கும் உட்பட்டு செயல்பட வேண்டியது இதுதான் அவர்கள் சில நடவடிக்கைகளை எடுத்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும் டாக்காவின் வழக்கு எப்படி இருந்தது உள்ளூர் சமூகங்களும் எவ்வாறு செயல்படத் தொடங்கியுள்ளன என்பதைப் பார்ப்போம் நிதி ஆதரவு அமைப்பு போன்ற சிறிய ஆதரவு அமைப்புகளுடன் அவை எவ்வாறு புத்திசாலித்தனமாகப் பயன்படுத்தப்பட்டன தங்கள் பிராந்தியத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தின் வெவ்வேறு அச்சுறுத்தல்களை எவ்வாறு சமாளிக்கத் தொடங்கின எனவே இந்த படம் ஏழை சமூகங்களைப் பற்றியது ஏனென்றால் காலநிலை மாற்ற அம்சத்தில் எந்தவொரு பேரழிவிற்கும் வறுமை ஒரு அடிப்படை காரணியாகும் வெவ்வேறு ஆதரவு அமைப்புகள் நில பயன்பாட்டுத் திட்டத்தில் எப்படி திட்டமிடுபவர்கள் இதை ஒரு முக்கியமான கீழ்நிலை அணுகுமுறையில் ஒன்றாகக் கருதினர் அதை அவர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் நகரங்கள் பெருகிய முறையில் அரசியல் பொருளாதார மற்றும் மறுவிநியோக போட்டிகளின் சிக்கலான தளமாக மாறி வருகின்றன பணக்கார சிக்கலான தன்மை மற்றும் பன்முகத்தன்மை ஒரு குறிப்பிடத்தக்க சவாலையும் படைப்பாற்றலை வளர்ப்பதையும் முன்வைக்கிறது 12 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் நகரமான டாக்கா வேகமாக உலகமயமாக்கல் பொருளாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு ரீதியாக ஏழை அண்டை நாடுகளை உள்ளடக்கியது ஒவ்வொரு நாளும் மக்கள் பல்வேறு காலநிலை காரணங்களுக்காக ஒரு சிறந்த வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் தேடி நகரத்திற்கு குடிபெயர்கின்றனர் நகரங்களில் வாழும் 5 4 மில்லியன் நகர்ப்புற ஏழைகளில் 63 க்கும் அதிகமானோர் டாக்காவில் மட்டுமே வாழ்கின்றனர் அதிக மக்கள் தொகை அடர்த்தி குறைந்த அல்லது சேவைகளுக்கு அணுகல் இல்லாதது வாழ்க்கை நிலைமைகளை சவாலாக ஆக்குகிறது எதிர்கால காலநிலை மாற்ற முறை டாக்காவை வெள்ளம் மற்றும் வெப்ப தீவை உருவாக்குவதிலிருந்து பாதிக்கலாம் அங்கு வெப்பநிலை சுற்றியுள்ள பகுதிகளை விட சில டிகிரி அதிகமாக இருக்கும் FL 2543 முதல் 2811 வரை கிராமப்புற சூழலில் காலநிலை மாற்றத்திற்கான பாரம்பரிய சமாளிக்கும் உத்திகளை ஆராய்ந்து திறப்பதில் குறிப்பிடத்தக்க கவனம் செலுத்தப்பட்டுள்ளது நகர்ப்புற ஏழைகள் காலநிலை மாறுபாட்டிற்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கும் வழிகளைப் பற்றிய நமது புரிதலை ஆழமாக்குவதற்கு குறைந்த வேலை சென்றுள்ளது நகரங்களில் காலநிலை மாற்றத்திற்கான ஆராய்ச்சி பணி தழுவல் நகர்ப்புற ஏழைகள் அதிகரித்த பாதிப்புக்குள்ளான நிலைமைகளை எவ்வாறு எதிர்கொள்கிறது என்பதை ஆராய்வதிலிருந்து குறிப்பிடத்தக்க படிப்பினைகளை பெற முடியும் என்ற வாதத்துடன் தொடங்கப்பட்டுள்ளது ஆராய்ச்சியில் இருந்து பெறப்பட்ட அறிவு நகரங்களில் தழுவல் திட்டமிடலுக்கான உத்திகளை வலுப்படுத்த உதவும் L 2853 முதல் 2954 வரை ஆராய்ச்சி பல சமாளிக்கும் உத்திகளை அடையாளம் கண்டுள்ளது மக்கள் கட்டப்பட்ட சூழலுக்குள் உடல் மாற்றங்களைச் செய்ததோடு அண்டை மட்டத்திலும் மேம்பாடுகளைச் செய்தனர் நீர்நிலைகளின் தாக்கங்களைக் குறைக்க அவை அஸ்திவார உயரத்தை அதிகரித்தன கதவு முன்புறத்தில் தடைகளை ஏற்படுத்தின தளபாடங்களின் உயரத்தை அதிகரித்தன அதிக சேமிப்பு வசதிகளை ஏற்பாடு செய்தன மற்றும் வடிகால் சுத்தம் செய்ய சமூக முயற்சிகளை எடுத்தன வெப்பத்தை குறைக்க கூரையை உள்ளடக்கிய புல்லுருவிகள் வளர்க்கப்பட்டன தவறான உச்சவரம்பு அல்லது துணிகளால் செய்யப்பட்ட விதானம் செய்யப்பட்டன கணக்கெடுக்கப்பட்ட குடும்பங்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் சேமிப்பின் மூலம் தங்கள் பாதிப்பைக் குறைத்தனர் பன்முகப்படுத்தப்பட்ட தொழில்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட சம்பாதிக்கும் உறுப்பினர்களைக் கொண்ட குடும்பங்கள் எந்தவொரு பேரழிவின் போதும் சிறப்பாகச் செயல்பட்டன சமூக வலைப்பின்னல் பேரழிவுகள் மற்றும் மேம்பட்ட வாழ்க்கை நிலைமைகள் மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகளின் போது மக்களுக்கு உதவி பெற உதவியது காலப்போக்கில் திரட்டப்பட்ட சொத்துக்கள் பின்னடைவை அதிகரித்தன குவிப்பு என்பது விலையுயர்ந்த வீட்டுப் பொருட்கள் மற்றும் கட்டுமானப் பொருட்களைப் பெறுவதோடு குழந்தைகளின் கல்வியில் முதலீடு செய்வதையும் குறிக்கிறது நகர அளவில் தழுவல் திட்டத்தின் எதிர்கால சவால்கள் ஆக்கபூர்வமாக இருக்க வேண்டும் பன்முகத்தன்மைக்கும் சிக்கலான தன்மைக்கும் இடையிலான தொடர்புகளைப் புரிந்துகொள்வதும் நிறுவுவதும் நகர்ப்புற ஏழைகளுக்கான எந்தவொரு தழுவல் நடவடிக்கையும் தற்போதைய அனுபவங்களிலிருந்து இடைவெளியைக் குறைப்பதை நோக்கி செயல்பட வேண்டும் L 3128 முதல் 3400 வரை நகர்ப்புற ஏழைகள் காலநிலை மாற்றத்தால் தூண்டப்படும் ஆபத்துக்களுக்கு பாதிக்கப்படுகின்றனர் ஏனெனில் அவை இரட்டை வெளிப்பாடுகளுக்கு பதிலளிக்கின்றன காலநிலை மாறுபாடு மற்றும் வறுமை இருப்பினும் அவை குறிப்பிட்ட அளவிலான உள்ளமைக்கப்பட்ட பின்னடைவைக் கொண்டுள்ளன திட்டமிடல் முயற்சிகள் மூலம் பேரழிவுகளுக்கு பதிலளிப்பதில் திரட்டப்பட்ட அறிவை அங்கீகரித்து ஆதரிப்பது ஏழைகளுக்கும் நமது எதிர்கால தலைமுறையினருக்கும் சாதகமான சூழலை உருவாக்க முடியும் இதேபோல் மேற்கு ஆபிரிக்காவில் ஒரு தலைமுறையில் நிலம் எவ்வாறு வறண்டதாகிறது என்பதையும் அவர்கள் பேசினர் இது ஏற்கனவே வறண்டது மற்றும் மேலும் வறண்டதாக மாறும் மேலும் இது பயிர் சாகுபடியை பாதித்துள்ளது வேலைவாய்ப்பை பாதித்துள்ளது அங்குள்ள ஆரோக்கியமான வாழ்க்கை நிலைமைகளையும் கூட பாதித்துள்ளது அங்குதான் சில உள்ளூர் நுட்பங்கள் கூட நீர் மற்றும் மண் பாதுகாப்பு முறைகளைப் பாதுகாக்கும் டாம்லூன் நுட்பங்களைத் தழுவத் தொடங்கியுள்ளன அவை இந்த வகையான கல் எல்லைகளை அல்லது ஒரு மண் எல்லைகளை உருவாக்குகின்றன இதனால் ஒன்று நிரப்பப்படும்போது அது மற்றொரு இடத்திற்குச் செல்லும் நீர் பாதுகாப்பு முறை எவ்வாறு செய்யப்படுகிறது மண் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக அவர்கள் பொருட்களை நடவு செய்யத் தொடங்கினர் அந்த வகையில் நீங்கள் சஹேல் பிராந்தியத்தில் 15 பயிர்களைப் பற்றிய மதிப்பாய்வைக் காணலாம் எனவே பாதுகாப்பு முறைகள் மூலம் இந்த வகையான பயிர்களுக்கு சில புத்துயிர் கிடைத்தது தாழ்வான பகுதியில் டெல்டா பிராந்தியமாக விளங்கும் ஹாலந்து போன்ற வளரும் நாடுகளுக்கு வரும்போது அவர்களுக்கு தடைகளை உருவாக்கும் உத்திகளும் உள்ளன வெள்ளத்தின் போது அவற்றைப் பாதுகாப்பதற்கான கல் தடைகள் ஆனால் கட்டுமானத்தின் ஆரம்ப கட்டத்தில் இதை அவர்கள் உண்மையில் கணக்கிட்டபோது அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நினைத்தார்கள் நாங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் இப்போது அவை அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன இது காலநிலை மாற்றம் நிகழ்கிறது மற்றும் கணக்கீடுகள் மிக வேகமாக தவறு செய்தன என்பதை இது காட்டுகிறது தாழ்வான பகுதி மற்றும் டெல்டா பிராந்தியமாக இருப்பது வளர்ந்த நாடாக இருப்பது வளரும் உத்திகள் மற்றும் கட்டப்பட்ட வடிவத்தின் விளைவுகளில் ஒன்று நெதர்லாந்தில் மிதக்கும் வீடுகள் இவை வெள்ளத்தைப் பொருட்படுத்தாதவை இந்த வீடுகள் இன்னும் திணறுகின்றன அவை மிதக்கக்கூடும் இந்த வீடுகளை உருவாக்குவதற்கான நிதி முதலீடு ஒரு வகையான முதலீடு ஆகியவற்றைப் பார்க்க வேண்டும் ஆம் தொழில்நுட்ப ரீதியாக இது ஒரு பாராட்டத்தக்க கலை நிலை ஆனால் இதை ஒருவர் எவ்வாறு பார்க்க முடியும் இது உண்மையில் நாம் சிந்திக்க வேண்டிய கேள்விதானா இத்தகைய விலையுயர்ந்த தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்வது உண்மையிலேயே புத்திசாலித்தனமா சமூக வலுவூட்டல் மற்றும் காலநிலை மாற்றத்தை சமாளிப்பதற்கான சிறந்த மாற்று வழிகளில் முதலீடு செய்வதற்குப் பதிலாக இது அவர்களின் சொந்த அழைப்பில் ஒருவர் எடுக்கக்கூடிய மூளைச்சலவை புரிதல் வளரும் நாடு மற்றும் வளர்ந்த நாட்டில் காலநிலை மாற்றம் குறித்து விவசாயத் துறையிலிருந்து வெவ்வேறு நகரங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது பற்றிய ஒரு யோசனை உங்களுக்கு கிடைத்தது என்று நம்புகிறேன் இந்த காலநிலை மாற்றத்திற்கு அவர்கள் எவ்வாறு தங்கள் சொந்த நிதி வழிமுறைகளுடன் ஆதரவு அமைப்புகள் மற்றும் சமூக தலைநகரங்களுடன் பதிலளிக்கின்றனர் இது உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன் மிக்க நன்றி